நான் முன்னேறி சென்று பின்ன தொகையீட்டுச்சமன்பாடுகளை விவாதிக்கிறேன் எனவே பின்ன தொகையீட்டுச்சமன்பாடுகள் எனவே நான் ஆபெல் தொகையீட்டுச்சமன்பாடுகளை Abels integral equations விவாதிக்க ஆரம்பிக்கிறேன் எனவே இரண்டு முக்கிய வகையான ஆபெல் தொகையீட்டுச்சமன்பாடுகள் உள்ளன எனவே முதல் வகையின் மூலம் விவாதத்தை ஆரம்பிக்கிறேன் இதனை வகை 1 என்று கூறுகிறேன் எனவே இவைதான் ஆபெல் தொகையீட்டுச்சமன்பாடுகள் எனவே இதுதான் முதல் வகை எனவே பின்வருவதுதான் தொகையீடு a வகை 1 முதல் வகை ஆபெல் தொகையீடுகள் எனவே இந்த தொகையீட்டு சமன்பாடுகளை தீர்க்க வேண்டுமெனில் நான் உடனடியாக உபயோகப்படுத்த முடியும் என்னால் உடனடியாக எனது ரெய்மான் லியோவில் சூத்திரத்தை உபயோகிக்க முடியும் ரெய்மான் லியோவில் தொகையீட்டு சூத்திரத்திம் பயன்படுத்தி இந்த கோவையை பெறமுடியும் நாம் லாப்லாஸ் இணைமாற்றம் பயன்படுத்திய பிறகும் ரெய்மான் லியோவில் தொகையீட்டு சூத்திரம் பயன்படுத்த முடியும்

ஆனால் இரண்டு சார்புகளின் வகைக்கெழுவின் சுருளல் ஒன்று g மற்றும் இந்த குறிப்பிட்ட அளவின் தலைகீழ் இணைமாற்றம் இந்த குறிப்பிட்ட அளவு என்னவென்று நான் முன்னிலைப்படுத்தி காண்பிக்கிறேன் இதன் லாப்லாஸ் இனமற்றமானது இந்த அடைப்புக்குறிக்குள் உள்ளதாகும் எனவே நான் மேலும் ஒரு கலப்புத்தொடரை அறிமுகப்படுத்த போகிறேன் இங்கே மற்றும் கெழுக்களானது நேர்மறை மற்றும் என்னிடம் உள்ளதை பிரபலமான மிட்டாக் லீர் விரிவாக்கம் என்று அழைக்கப்படுகிறது எனவே இவைதான் மிட்டாக் லீர் x சார்புகள் சரியா எனவே பின்வரும் பாடநூலை அணுகுமாறு மாணவர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் எனவே அப்ரமோவிட்ஸின் கலப்பு மாறிகள் பாடநூலை ஆலோசியுங்கள் சரியா எனவே இதனை அடைவதற்கு இந்த பாடநூலை தயவுசெய்து அணுகவும் இங்கே இந்த குறிப்பிட்ட சார்புகள் இந்த கலப்புச்சார்புகள் அருமையாக விவரிக்கப்பட்டுள்ளது எனவே நான் இந்த சார்பை பயன்படுத்தப்போகிறேன் மற்றும் நான் இங்கே முன்னிலைப்படுத்திக்காட்ட விரும்புவது x ன் அடுக்கு பீட்டா கழித்தல் 1 எனும் மிட்டாக் லீர் சார்பின் லாப்லாஸ் இணைமாற்றம் பின்வருமாறு கொடுக்கப்படுகிறது

எனவே இதுதான் இந்த கணக்கின் தீர்வு இரண்டாம் வகை ஆபெல் தொகையீட்டு சமன்பாடு cபாய்சான் சமன்பாடு எனும் ஆபெல் தொகையீட்டு சமன்பாட்டின் குறிப்பிட்ட வகையை நான் இங்கே முன்னிலைப்படுத்திக்காட்டுகிறேன் பாய்சான் சமன்பாடு எனவே பாய்சான் சமன்பாடு கூறுவது யாதெனில் என்னிடம் கீழ்கண்ட தொகையீடு உள்ளது எனவே இது பாய்சான் தொகையீட்டு சமன்பாடு நமக்கு தெரிந்த பாய்சான் சமன்பாடு இல்லை

எனவே நாம் ஏற்கனவே தீர்த்த ஆபெலின் முதல் வகை தொகையீடிற்கு இரண்டு சமம் என்பதை நான் உடனடியாக அடையாளம் காண முடியும் மற்றும் எனது சமன்பாட்டிற்கான பதிலை நான் உடனடியாக வழங்க முடியும் மறு பிரதியிடல் செய்த பிறகு எனவே இதுவரை நாம் மூன்று தொகுப்பு பிரதியீடுகளை செய்துள்ளோம் பிறகு நாம் மறுபடியும் சென்று மற்றும் நமது அசல் மாறிகளை பிரதியீடு செய்து நமக்கு தெரியாத கோவையான ற்கு வருகிறேன்

எனவே நான் தலைகீழ் இணைமாற்றம் பயன்படுத்தி எனது விளைவினை மீண்டும் பெறுகிறேன் எடுத்துக்காட்டு 2 தீர்வு நான் எனது ரெய்மான் ரெய்மான் லியோவில் தொகையீட்டு செயலி சூத்திரத்தை பயன்படுத்துகிறேன் f எனும் தெரியாதவற்றின் விடை இதுதான் எனவே மேலே செல்கையில் நாம் மேலும் பல எடுத்துக்காட்டுகளை பார்க்க போகிறோம்